மற்றொரு நடைமுறை பாயிண்டை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாம் MPPT படித்து வருகிறோம் அதில் லோடு ரெசிஸ்டன்ஸ் R0 உள்ளது ஆனால் பல முறை லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது டைனமிக் ஆக இருக்கலாம் இது மற்ற கெப்பாசிட்டி லோட்ஸ் பிற DC DC கன்வெர்ட்டர் லோட்ஸ் மற்றும் இதுபோன்ற டைனமிக் கூறுகளை உள்ளடக்கியது எனவே MPPTயை எவ்வாறு செய்வது எனவே நாம் சாதாரண MPPT டோபாலஜியை எடுத்துக் கொண்டால் அது இது போன்றது அதில் DC DC கன்வெர்ட்டர் உள்ளது இது PV சோர்ஸ் ஐ இன்டர்பேஸ் செய்கிறது மேலும் ஒரு MPPT கண்ட்ரோலர் உள்ளது இது PV கரண்டையும் டெர்மினல் வோல்டேஜையும் எடுக்கிறது பின்னர் DC DC கன்வெர்ட்டருக்கு டியூட்டி சைக்கிள் இன்புட் வழங்கப்படுகிறது அதேபோல் PV பேனல் டெர்மினலின் குறுக்கே காணப்படும் இம்பெடன்ஸ் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போது இந்த லோடு R0 ரெஸிஸ்டிவாக கருதப்படுகிறது இப்போது இதை ஒரு டைனமிக் லோடு ஆக மாற்றி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நான் இந்த லோடை கருத்தில் கொண்டு இதை அகற்றினால் இங்கு லோடுக்கு பதிலாக டைனமிக் லோடு மாற்றப்படுகிறது இந்த டைனமிக் லோடு ஆனது கெப்பாசிட்டென்ஸ் ஐ உள்ளடக்கியது என்று சொல்லலாம் இப்போது இது ஒரு DC பஸ் ஆக மாறுகிறது மேலும் அந்த கெப்பாசிட்டென்ஸ் மற்றொரு பவர் கன்வெர்ட்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சுவிட்ச்டு மோடு DC DC கன்வெர்ட்டர் அல்லது இன்வெர்ட்டர் எனவே நான் இதை DC DC அல்லது DC AC யாக இருக்கக்கூடிய ஒரு பவர் கன்வெர்ட்டர் என்று பெயரிடுவேன் மேலும் இது ஒரு லோடுக்கு செல்கிறது எனவே இந்த லோடு ஒரு இண்டிகேட்டிவ் லோடு இது ரெஸிஸ்ட்டென்ஸ் ஆக இருக்கலாம் இது ஒரு ஹீட்டராக இருக்கலாம் இது எந்த பொது லோடு அல்லது லைட்டிங் லோடு ஆக இருக்கலாம் எனவே இங்கே ஏதாவது பொதுவான பேசிவ் லோடு ஆக இருக்கலாம் எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் இங்கே உள்ள அவுட்புட் வோல்டேஜ் V0 கட்டுப்படுத்தப்படுகிறது ஏனெனில் லோடு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான குறிப்பிட்ட வோல்டேஜை கோருகிறது எனவே பொதுவாக செய்யப்படுவது என்னவென்றால் உங்களிடம் ஒரு கம்பெரட்டர் உள்ளது மற்றும் கம்பெரட்டர் V0 ஐ ஃபீட்பேக்காக எடுத்துக்கொள்கிறது V0 இங்கே ரெஃபரன்ஸ் ஆகும் ரெஃபரன்ஸ் ஆல் அமைக்கப்பட்ட மதிப்பை V0 ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் கம்பெரட்டர் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு வழங்கப்படுகிறது இது PI கண்ட்ரோலர் என அழைப்போம் PI கண்ட்ரோலரின் அவுட்புட் ஒரு PWM சர்க்யூட்டுக்கு செல்கிறது மற்றும் PWM இன் அவுட்புட் டியூட்டி சைக்கிள் இன்புட்டாக இந்த பவர் கன்வெர்ட்டர்களின் கண்ட்ரோல் இன்புட்டுக்கு செல்கிறது அதாவது டியூட்டி சைக்கிள் மாற்றப்படுகிறது அதாவது இந்த V0 நிலையான நிலையிலுள்ள V0 உடன் பொருந்தும் வகையில் உள்ளது எனவே பொதுவாக இந்த பவர் கண்ட்ரோலர் எவ்வாறு செயல்படும் இந்த பவர் கன்வெர்ட்டரைப் பொறுத்தவரை இங்கே ஒரு DC பஸ் உள்ளது மற்றும் DC பஸ் மாறுபடக்கூடியது இப்போது இந்த PV பேனலுக்கு இடையேயான vT மற்றும் இங்கே DC பஸ் இரண்டும் மாறுபடக்கூடியது இன்சுலேஷன் காரணமாக vT மாறுபடும் அது மட்டுமல்ல மேலும் இந்த டியூட்டி சைக்கிள் கண்ட்ரோல் காரணமாகவும் vT மதிப்பு மாறுபடும் ஏனெனில் IV சிறப்பியல்பு vT இன் வெவ்வேறு மதிப்புகளை மற்றும் வெவ்வேறு இயக்க புள்ளிகளை கொடுக்கிறது எனவே நீங்கள் இன்புட் பவரை அல்லது இன்புட் பக்கத்தில் உள்ள இம்பெடன்ஸ் ஐ கட்டுப்படுத்துகையில் இந்த DC DC கன்வெர்ட்டருக்கு இடையேயான வோல்டேஜ் கட்டுப்பாடற்றது எனவே இது ஏற்ற இறக்கமாக இருக்கும் இது d இன் வெவ்வேறு மதிப்புகளைப் பொறுத்து மாறுபடும் DCயை ஒழுங்குபடுத்துவதற்காக நீங்கள் இன்னும் ஒரு பவர் கன்வெர்ட்டரை இங்கு வைத்து இந்த பவர் கன்வெர்ட்டருக்கு மாறுபடக் கூடிய இன்புட் நிலையற்ற DC பஸ் வோல்டேஜை கொடுக்கவும் பின்னர் அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் ஃபீட்பேக்கை இங்கே உணர்ந்து இந்த அவுட்புட் வோல்டேஜை கட்டுப்படுத்தவும் எனவே இது ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பவர் கன்வெர்ட்டர் ஆகிறது இது லோடுக்கு கொடுக்கப்பட்ட தேவையான அவுட்புட் வோல்டேஜை கட்டுப்படுத்துகிறது எனவே MPPT நடைமுறையில் இது ஒரு பொதுவான வழி முதல் பகுதியில் PV சோர்ஸ் உடன் முதல் கன்வெர்ட்டர் இன்டர்பேஸ் செய்யப்பட்டிருக்கும் இது MPPT பகுதி இரண்டாவது பகுதி லோடு பகுதி அல்லது லோடுக்கான வோல்டேஜை கட்டுப்படுத்தும் பகுதி எவ்வாறாயினும் பவர் கன்வெர்ட்டர் வழியாக பவர் பாய்ந்து ஆகவேண்டும் மற்றும் செயல்திறன் இது 90 ஆக இருந்தால் 90 மற்றும் 90 ஒட்டுமொத்தமாக 80 செயல்திறன் ஆகும் எனவே சிங்கிள் பவர் கன்வெர்ட்டர் மூலம் அதை இயக்கினால் செயல்திறன் குறைவாக இருக்கும் இந்த லோடு ஒரு பேட்டரி போன்றது மூழ்கும் திறன் கொண்ட ஒரு சோர்ஸ் போன்றது பேட்டரி சார்ஜ் செய்வது அல்லது கிரிடில் பவரை செலுத்துவது போன்ற லோடுகளை இப்போது கருத்தில் கொள்வோம் எனவே இந்த லோடை பேட்டரி மூலம் மாற்றுவேன் மேலும் பேட்டரி சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே இது இது போன்ற ஒரு மூழ்கும் கரண்டை கோருகிறது இதனால் இது சார்ஜ் ஏற்றப்படுகிறது எனவே இதன் விளைவாக பேட்டரி கரண்ட் i0 ஆக மாறும் இது கட்டுப்படுத்தப்பட வேண்டியது எனவே பேட்டரிக்கு சார்ஜ் செய்ய கொடுக்கப்படும் கரண்டை கட்டுப்படுத்தும் வகையில் பவர் கன்வெர்ட்டர் செயல்படும் எனவே நான் i0 ஐ மீண்டும் ஃபெட்பேக்கை கொடுக்க வேண்டும் எனவே நான் இந்த பகுதியை மாற்றுவேன் இங்கே i0 தான் ஃபெட்பேக் மற்றும் என்னிடம் i0 ரெஃபரன்ஸ் ஆக உள்ளது எனவே i0 மற்றும் i0 ரெஃபரன்ஸ் ஒப்பிடப்படுகிறது எரர் ஆனது PI கண்ட்ரோலரை இயக்குகிறது இதன் அவுட்புட் இந்த ட்ரையாங்கிள் கேரியரை மாடுலேட் செய்யும் மேலும் இந்த பவர் கண்ட்ரோலருக்கு பல்ஸ் வித் மாடுலேட்டடு கண்ட்ரோல் இன்புட்டை பெறுவீர்கள் இது i0 ஐ i0ref உடன் பொருத்த முயற்சிக்கும் வகையில் ஆபரேட் செய்யப்படும் இப்போது v0 ஆக பேட்டரிக்கு இடையேயான வோல்டேஜ் சரி செய்யப்படுவதால் பேட்டரிக்கு இடையேயான வோல்டேஜ் கன்ஸ்டன்ட்டுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பேட்டரியால் சரி செய்யப்படுகிறது ஏனெனில் பேட்டரியும் ஒரு சோர்ஸ் ஆகும் பம்ப் செய்யப்படும் கரண்ட் மற்றும் v0 இன் பெருக்கல் பலன் பவர் ஆகும் v0 சரியாக உள்ளதால் கரண்ட் பவர் இன் பிரதிநிதி ஆக உள்ளது மற்றும் i0 பேட்டரி க்கு கொடுக்கப்பட்ட பவருக்கு விகிதாசாரமாக உள்ளது மற்றும் i0 i0ref உடன் பொருத்துவதற்காக i0ref ஆனது பேட்டரி சோர்ஸ் இக்கு கொடுக்கப்பட்ட பவருக்கு விகிதாசாரமாக உள்ளது எனவே இதை சார்ஜ் செய்வதற்கு எனவே i0ref பவருக்கு விகிதாசாரமாக உள்ளது மற்றும் இந்த MPPT கன்ட்ரோலர் உள்ளது இது PV பேனலின் V மற்றும் I ஐ அளவிடும் மற்றும் மேக்ஸிமம் பவருக்கு maximum power0 விகிதாசாரமாக ஒரு அவுட்புட்டை இங்கே கொடுக்க முயற்சிக்கிறது இதை PV வெளியிடுகிறது இதை இந்த ரெஃபரன்ஸ் உடன் இணைக்கலாம் எனவே ரெஃபரன்ஸ் i0ref MPPT கண்ட்ரோலரால் நிர்ணயிக்கப்படுகிறது அதேபோல் பேட்டரி சார்ஜ்காக மேக்ஸிமம் பவர் வழங்க முடிகிறது எனவே நாம் என்ன செய்வோம் இந்த கரண்ட் கண்ட்ரோலருக்காக MPPT கண்ட்ரோலரடமிருந்து ரெஃபரன்ஸ் ஐ கொடுப்போம் ஆகவே கரெண்ட் ரெஃபரன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும் பீக் பவர் ஆபரேட்டிங் பாயிண்ட் எது என்பதை MPPT கண்டுபிடித்து மற்றும் i0 இங்கே அதைப் பொருத்த முயற்சிக்கும் மேலும் மேக்ஸிமம் பவர் பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக வழங்கப்படுகிறது அத்தகைய நிபந்தனையின் கீழ் இந்த பகுதி இப்போது தேவையில்லை எனவே இந்த பகுதியை நீக்கிவிட்டு இந்த இணைப்பை உருவாக்கலாம் நமக்கு MPPT கண்ட்ரோலர் பகுதி தேவை என்பதை பார்க்கிறோம் நமக்கு கரண்ட் கண்ட்ரோலர் பகுதி தேவை பின்னர் இந்த பவர் கன்வெர்ட்டர் தேவை ஒரே ஒரு பவர் கன்வெர்ட்டர் வழியாக பவர் பாய்கிறது எனவே செயல்திறன் பெரிதும் மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே பேட்டரி போன்ற லோடு எங்கிருந்தாலும் ஒரு சோர்ஸ் வகை லோடு எங்கிருந்தாலும் சார்ஜ் அப் காக மூழ்கிவிடும் அல்லது நாம் பவரை மூழ்கடிக்கக்கூடிய கிரிட் ஆக இருந்தால் நீங்கள் கரண்ட் கண்ட்ரோல்டு டெக்னிக்கை பயன்படுத்தலாம் மற்றும் MPPT கரண்ட் கண்ட்ரோலருக்கு நேரடியாக ரெஃபரன்ஸ் ஐ ஃபீட் செய்கிறது இந்த வழியில் நீங்கள் செயல்திறனை மேம்படுத்துவீர்கள் மற்றும் PV பவரை சிறப்பாகப் பயன்படுத்துவீர்கள் இதே முறையை AC வோல்டேஜ் சோர்ஸ்களுக்கும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக கிரிட் மற்றும் ஒத்த வகை டோபாலஜி ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம்